வணக்கம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் குறித்த நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் எனவே இந்த பாடத்தில் நாம் கூறியபடியே ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களைப் பற்றி விவாதிக்கிறோம் எனவே இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று என்னவென்றால் ஒரு பாக்கெட்டை ஒரு சோர்ஸ்லிருந்து ஒரு நொடுக்கு பின் மற்றொரு நொடுக்கு இன்டர்நெட்டில் வழிநடத்துவதாகும் எனவே இது பல ரவுட்டர்களுக்கு மேல் செல்லக்கூடும் எனவே முக்கியமான இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று என்ன ரூட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது ரூட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் பாக்கெட் மற்றொன்று என்னவென்றால் இந்த ரூட்டிங் எவ்வாறு சாத்தியமாகிறது இந்த ரூட்டிங் எவ்வாறு நிகழ்கிறது எனவே வேறு கோணத்தில் நாம் பார்த்தால் ஒவ்வொரு ரவுட்டர் அல்லது இடைநிலை அல்லது இன்டர்நெட் ரவுட்டர்களில் ஒவ்வொரு ரவுட்டர்களும் ஒரு ரூட்டிங் டேபிளை பராமரிக்கின்றன என்பதை நாம் பார்த்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது என்ன சொல்கிறது இந்த குறிப்பிட்ட டெஸ்டினேஷன்க்கு பாக்கெட் இருந்தால் ரவுட்டரின் இந்த குறிப்பிட்ட இன்டா்ஃபேஸை பின்பற்றவும் எனவே வேறு கோனத்தில் பார்த்தால் நம்முடை ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் முதன்மையாக இந்த ரூட்டிங் டேபிளை புதுப்பிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளன அல்லது சில நேரங்களில்ஃபார்வர்டிங் டேபிள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அத்தகைய டெஸ்டினேஷன்க்கு ஒரு பாக்கெட்டைப் பெற்றால் இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கிற்கு நாம் அனுப்ப வேண்டும் அதுவே எனது நோக்கம் நாம் ஒப்புமைகளைக் குறிப்பிடுவதைப் போல வெவ்வேறு குறுக்குவெட்டுசாலை கொண்ட சாலை நெட்வொர்க் இருந்தால் அது ஒருஃபார்வேர்டர் அல்லது ரவுட்டர்களாக செயல்படுகிறது பின்னர் அந்த குறுக்குவெட்டுசாலையில் உள்ள நபர் அல்லது போக்குவரத்து நபர் நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்குச் செல்ல விரும்பினால் அவர் உதவுவார் நாம் எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் அல்லது சரியானதைப் பின்பற்ற எனது அடுத்த ஹாப் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் எனவே கொஞ்சம் இந்த ரவுட்டர் அல்லது போக்குவரத்து மனிதர் ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு டேபிள் அல்லது லுக்அப் டேபிள் ஒருஃபார்வர்டிங் டேபிளை பராமரிக்க வேண்டும் இதன் மூலம் இது எனது டெஸ்டினேஷன் என்று நாம் கருதினால் இது நெட்வொர்க் ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த ஒட்டுமொத்த இன்டர் நெட்வொர்க்க்கிங் முழுவதும் உள்ள ப்ரோடோகால் இந்த பாக்கெட்களை ஃபார்வேர்டிங் அல்லது ரூட்டிங் செய்ய இந்த ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் உதவுகிறது இப்போது ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் என்ற கருத்துதை விபரமாக காண்போம் எனவே இது ஒரு நல்ல நெட்வொர்க்களின் குழு அல்லது ஹோஸ்ட்களுடன் கூடிய முழு நெட்வொர்க்கின் ஒரு பகுதி அவற்றின் இணைப்பு ப்ரோடோகால்கள் போன்ற தேவையான விஷயங்கள் மற்றும் பலவும் ஆகும் இது ஒரு ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் அமைப்பாகும் நாம் அந்த விஷயங்களையும் இந்த ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் பொதுவாக ஒரு நிறுவன அல்லது நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் நாம் ஆராய்வோம் டி கரக்பூரைப் போல பல நெட்வொர்க் க்குகள் ரவுட்டர்கள் ஹோஸ்ட்கள் ப்ரோடோகால்ஸ் ரன்னிங் வரையறுக்கப்பட்டுள்ள இணைப்பு முதலியன ஒரு ஆடோனோமோஸ் சிஸ்டதை உருவாக்க முடியும் அதாவது ஒரு ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் அது பராமரிக்கும் விஷயங்களுக்குள் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இன்டர் நெட்வொர்க்க்கிங் அல்லது ஒட்டுமொத்த இன்டர்நெட் இந்த வகை ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் அல்லது பிரபலமாக ஏ என அழைக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு ஏ எஸ் க்கும் ஒரு தனித்துவமான எண் உள்ளது அதன்படி அது அடையாளம் காணப்படுகிறது இப்போது நீங்கள் பார்க்கும் சில பாக்கெட்டுகள் ஏ க்குள் ரூட் வேண்டும் சில பாக்கெட்டுகள் ஏ க்கு வெளியில் ரூட் செய்யப்பட வேண்டும் ஒருவேளை ஒரு சோர்ஸ்லிருந்து டெஸ்டினேஷன்க்கு அனுப்புவதாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே டெஸ்டினேஷன் அந்த ஏ எஸ்AS க்குள் மட்டுமே இருக்க முடியும் அல்லது சோர்ஸும் டெஸ்டினேஷனும் வேறுபட்டதாக ஆக கூட இருக்கலாம் எனவே அதற்காக நாம் சொல்வது என்னவென்றால் நமக்கு இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் அல்லது இன்டெர் டொமைன் ரூட்டிங் போன்ற வகைகள் தேவை இது உள்ளூர்மயமாக்கப்பட்ட மற்றும் உலகமயமாக்கப்பட்டது ஆகும் எனவே கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரே அல்கோரிதம்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாவற்றிலும் முழுமையாக செயல்படக்கூடும் என்று கூறலாம் ஆனால் ஸ்கேலாபிலிட்டி சிக்கல்கள் உள்ளன நேர சிக்கலான சிக்கல்கள் உள்ளன எனவே ஒரு சிறிய நெட்வொர்க்கை நிர்வகிப்பது முழு இன்டர்நெட்யையும் நிர்வகிப்பதை விட மிகவும் எளிதானது இரண்டாவதாக அந்த இன்டர்நெட் பெரும்பாலான விஷயங்களை ஒத்துழைக்கும் அடிப்படையில் செயல்படுகிறது முழு இன்டர்நெட் செயல்பாட்டிலும் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் முழு விஷயத்தையும் ஒரு மேற்பரப்பில் இயக்க முடியாது எனவே கடந்த வகுப்பிலிருந்து நாம் தொடங்கியஇன்ட்ரா டொமைன் ரூட்டிங்யை மீண்டும் தொடர்வோம் முதன்மையாக டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட் வகை ப்ரோடோகால் ஆகிய இரண்டு குறிப்பிட்ட முதன்மை வகைகளைக் கொண்ட இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் பற்றி இன்று பார்க்க விரும்புகிறோம் எனவே நாம் விவாதித்த படி டைனமிக் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் களைப் பார்ப்போம் மேலும் ஸ்டாடிக் ரூட்டிங் என்ற மற்றொரு கருத்து உள்ளது அதாவது குறிப்பிட்டபடி ஸ்டாடிக் ரூட்ஸ் ஆனால் டைனமிக் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் களைப் பார்த்தால் எனவே நம்மிடம் இன்ட்ரா டொமைன் அல்லது இன்டர் டொமைன் உள்ளது மற்றும் இன்டர் டொமைனில் இரண்டு குழு ப்ரோடோகால்கள் உள்ளன ஒன்று டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றொன்று லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகால் ஆகும் டிஸ்டன்ஸ் வெக்டரில் மிகவும் பிரபலமான ஒரு ப்ரோடோகால் ஆர் பி ரூட்டிங் இன்ஃபா்மேசன் ப்ரோடோகால் அல்லது லிங்க் ஸ்டேட்யில் உள்ள ஓ எஃப் ப்ரோடோகால் ஆகும் அதேசமயம் இன்டெர் டொமைனில் பாத் வெக்டர்ரூட்டிங் என்ற கருத்து உள்ளது மேலும் பி பி அல்லது பார்டர் கேட்வே புரோட்டோகால் என்பது முக்கிய ப்ரோடோகால்களில் ஒன்றாகும் எனவே இந்த வழியில் நாம் பிரிக்கிறோம் இன்றைய கலந்துரையாடல் முதன்மையாக டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகாலை சுற்றியே இருக்கும் எனவே விரைவாக மறுபரிசீலனை செய்தோம் என்றால் நம்மிடம் ஒரு ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இருந்தால் நிலையான பாதை நெட்வொர்க் வழியாக பாதைகளை குறிக்கும் திட்டமிடப்பட்ட வரையறைகளைப் பயன்படுத்தும் ஸ்டாடிக் ரூட் இருக்கலாம் அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அல்லது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட வழிகள் அல்லது இது ஒரு டைனமிக் ரூட்ஸ் ஆக இருக்கலாம் நெட்வொர்க் வழியாக பாதைகளின் விழிப்புணர்வை தானாகவே கண்டுபிடித்து பராமரிக்க டைனமிக் ரூட் அல்கோரிதம்கள் ரவுட்டரை அனுமதித்தன இந்த ப்ரோடோகால் களுக்கிடையேயான வேறுபாடு என்னவென்றால் அவை டெஸ்டினேஷனுக்கான பாதைகளைக் கண்டுபிடித்து கணக்கிடும் வழி எனவே ரூட்டிங் டேபிளை ஒரு தனிப்பட்ட ரவுட்டர்க்கு புதுப்பிப்பதே ஒவ்வொன்றின் நோக்கமாகும் அதற்கு ஏற்றார் போல் பாக்கெட்கள் அனுப்பப்படுகின்றன அவை வேறுபடும் வெவ்வேறு ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இந்த வழிகளை அவர்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என்பதில் தான் அவை முதன்மையாக வேறுபடுகின்றன புதிய வழிகளை அவர்கள் எவ்வாறு கணக்கிடுகிறார்கள் இது ஏன் தேவைப்படுகிறது இன்டர்நெட் என்பது ஒரு மாறும் நிகழ்வு என்பதை நாம் காண்கிறோம் அதில் அனுப்பப்படும் பாக்கெட் சேர்க்கப்படுகிறது அல்லது மாறும் வகையில் நீக்கப்படுகிறது இரண்டாவதாக இது ஒட்டுமொத்த ஒரு நிர்வாகக் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை எனவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் புதுப்பிக்க வேண்டிய புதுப்பிப்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு ரவுட்டர் அதன் ரூட்டிங்டேபிளை பிற நோக்கங்களின் அடிப்படையில் மாறும் வகையில் எவ்வளவு அடிக்கடி புதுப்பிக்கப்பட வேண்டுமோ அத்தனை முறை புதுப்பிக்க வேண்டும் எனவே பொருத்தமான ரூட்டிங் விஷயங்களை பராமரிக்க மீண்டும் பிரதான ப்ரோடோகாளில் முக்கியமாக டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட் இருந்தாலும் மூன்று டிஸ்டன்ஸ் வெக்டர் லிங்க் ஸ்டேட் இன்டெர் டொமைன் ஆக உள்ளது மேலும் பாத் வெக்டர் ப்ரோடோகால் என்பது இன்டெர் டொமைன் ஆகும் அதேசமயம்ஹைபிரிடு எனப்படும் மற்றொரு ப்ரோடோகால் உள்ளது இது ஒரு புதிய ப்ரோடோகால் அல்ல ஆனால் மக்கள் பயன்படுத்தும் இந்த வகையான விஷயங்களின் கலவை ஆனால் இது பெரும்பாலும் ஒருவித தனியுரிம அல்லது அதிக ஒழுங்குபடுத்தப்பட்ட சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இன்டர்னோடில் உள்ள ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வெக்டர் தனது அயலவருக்கு ஒரு தூரத்தை அல்லது செலவைப் பராமரிப்பதைக் காண்போம் எனவே இது ஒரு ரவுட்டர் போல மேலும் உள்ளூர்மயமாக்கப்பட்டது தோற்றத்தைப் பார்ப்பது அல்லது பராமரிப்பது மற்றும் அதன் அருகில் உள்ளவைகளை பற்றிய தகவல்களைச் செலவுடன் பகிர்வது போல வேலைகளை செய்யும் சில நேரங்களில் நாம் விஷயங்களின் தூரத்தை அழைக்கிறோம் சிறிய செலவில் குறிப்பிடப்படும் பாதை டெஸ்டினேஷனை அடைய பிாிஃபா்டு பாத் ஆக மாறும் எனவே டெஸ்டினேஷன்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இருந்தால் மினிமம் காஸ்ட் பாத் தேர்ந்து எடுக்கப்படும் இந்த தகவல்கள் டிஸ்டன்ஸ் வெக்டர் டேபிளில் பராமரிக்கப்படுகின்றன டேபிள் அவ்வப்போது அருகில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் விளம்பரம் செய்யப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ரவுட்டரும் சிறந்த பாதைகளை தீர்மானிக்க இந்த விளம்பரத்தை செயலாக்குகிறது எனவே என்ன நடக்கிறது என்றாள் ஒவ்வொரு ரவுட்டர்க்கும் தனது அருகிலுள்ள மற்றும் செலவு பற்றிய உள்ளூர்மயமாக்கப்பட்ட தகவல்கள் இருப்பதால் அது விளம்பரத்தை செயலாற்றுகிறது மேலும் அருகிலுள்ளவைகள் கேட்டு விஷயங்களை புதுப்பித்துக்கொண்டே செல்கிறார்கள் எனவே விளம்பரத்தின் ஒரு கால அளவு உள்ளது அது பாேன்று அவ்வப்போது செய்யப்படுகிறது ஒவ்வொன்றிற்கும் 30 விநாடிகள் இருக்கலாம் மேலும் அதனுடன் ஏதாவது மாற்றம் இருந்தால் அது விளம்பரப்படுத்தப்படும் இந்த உள்ளீட்டின் அடிப்படையில் மற்றும் ஏற்கனவே கிடைத்த பாக்கெட்களுக்கு ஏற்கனவே கிடைத்த டேபிள் ஒரு குறிப்பிட்ட ரவுட்டர் ரூட்டிங் டேபிளை புதுப்பிக்கிறது மேலும் முழு இன்டர்நெட்த்திலும் அல்லது முழுக்க முழுக்க நாம் ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ் என்று சொல்வது அல்லது பின்னர் அது சரியான புதுப்பிப்பைப் பெறுகிறது என்பது இது ஒருவிதமான கிசுகிசுப்பு அதேசமயம் லிங்க் ஸ்டேட் ஒவ்வொரு ரவுட்டருடன் நேரடியாக இணைக்கப்பட்ட அனைத்து நெட்வொர்க் பட்டியலையும் இணைப்பின் தொடர்புடைய செலவையும் விளம்பரப்படுத்துகிறது அல்லது ஆடோனோமோஸ் சிஸ்டமில் உள்ள முழு நெட்வொர்க்கையும் அல்லது நெட்வொர்கின் ஒரு பகுதியையும் பார்க்க முயற்சிக்கிறது மேலும் அது லிங்க் ஸ்டேட் என்ன சொல்கிறது என்பதை விளம்பரப்படுத்துகிறது இது லிங்க் ஸ்டேட் விளம்பரங்களின் பரிமாற்றம் மூலம் செய்யப்படுகிறது இது எல் எ என பிரபலமாக அறியப்படுகிறது இந்த எல் கள் நெட்வொர்கில் உள்ள பிற ரவுட்டர்களுடன் இணைந்து இந்த விளம்பரத்தைப் பயன்படுத்தி ஒவ்வொரு ரவுட்டர்களுக்கும் தற்போதைய நெட்வொர்க் டோபாலஜி விவரிக்கும் ஒரு டேட்டாபேஸை உருவாக்குகிறது எல்லா ரவுட்டரிலும் உள்ள டோபாலஜி டேட்டாபேஸ் ஒன்றே எனவே வேறு கோணத்தில் பார்த்தாள் ஒவ்வொரு ரவுட்டர் நெட்வொர்க்க்கிங்யின் ஒட்டுமொத்த நெட்வொர்க் நிலை அல்லது படம் எஞ்சியிருக்கும் வழியை விளம்பரப்படுத்துகிறது மேலும் இது புதுப்பித்துக்கொண்டே செல்கிறது மேலும் எந்த நேரத்திலும் ரவுட்டர்கள் அதன் கீழ் நெட்வொர்க்கின் அதே படத்தைக் கொண்டுள்ளன அதன் டொமைன் அல்லது அது இருக்கும் இடத்தில் AS அல்லது AS இல் உள்ள பகுதியைப் போல முழுப் படத்தையும் கொண்டுள்ளது விஷயத்தின் அடிப்படையில் டெஸ்டினேஷன்களுக்கு எவ்வாறு செல்வது என்பதைக் கணக்கிடுகிறது எனவே அருகில் உள்ள வகைகளோடு மட்டுமே பொருந்திச் செல்கிறது இங்கே இது விஷயங்களைப் பற்றிய உலகளாவிய பார்வையை கொண்டுள்ளது மேலும் ஒரு பாத் வெக்டர் என்றால் சில புத்தகங்களில் இது எங்கோ தொலைதூர வெக்டர்உடன் ஒத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆனால் இது சரியானது இல்லை ஆனால் பாத் வெக்டர் நமக்கு டெஸ்டினேஷனில் இருந்தால் டெஸ்டினேஷன்க்கான தூரம் மற்றும் டெஸ்டினேஷன்களை சரியாக அடைவதற்கான பாதை எது என்பதற்கு பதிலாக ஒரு விஷயம் இருக்கிறது எனவே இது அடுத்த நெட்வொர்க்குகள் அல்ல ஆனால் டெஸ்டினேஷன் அடைய மீதமுள்ள பாதை என்ன பின்னர் பி பி மற்றும் அந்த எல்லாவற்றையும் பற்றி நாம் பேச வேண்டும் பின்னர் அதை பார்ப்போம் இது குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் அடைய ரவுட்டர் கடந்து செல்ல வேண்டிய கட்டளையிடப்பட்ட ஆடோனோமோஸ் சிஸ்டம்ஸ்களின் தொகுப்பு என்று இது கூறுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு இன்டெர் டொமைன் ரூட்டிங் ஆக இருந்தால் இறுதியாக ஹைபிரிடு ப்ரோடோகால் இந்த ப்ரோடோகால் டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட் இரண்டின் நேர்மறையான பண்புகளை இணைக்க முயற்சிக்கிறது எனவே ஹைபிரிடு ப்ரோடோகால்யைப் பயன்படுத்தும் நெட்வொர்க்குகள் மிக விரைவாக ஒன்றிணைகிறது ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு விஷயங்களையும் பராமரிக்க உங்களுக்கு இன்னும் சில ஹார்ட்வர்அல்லது ரிஸோர்ஸ்களின் ஆதரவு தேவைப்படும் என்று சொல்லலாம் மேலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களிடம் அதிக கட்டுப்பாட்டு சூழல் இருந்தால் அல்லது தனியுரிம சூழல் என்று நாம் சொல்வது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அந்த வகையான விஷயங்கள் உள்ளன எனவே இதைப் பின்பற்றலாம் எனவே இந்த ப்ரோடோகால் லிங்க் ஸ்டேட் புதுப்பிப்புகள் மற்றும் டிஸ்டன்ஸ் வெக்டர் ஆகியவற்றின் விளம்பர செலவை குறைக்கக்கூடும் மேலும் விஷயங்களுடன் ஒரு உகந்த பாதையைப் பெற முயற்சிக்கும் இப்போது பொதுவாக A B C D போன்ற வெவ்வேறு ரவுட்டர்களால் இணைக்கப்பட்ட வெவ்வேறு நெட்வொர்க் நம்மிடம் இருக்கும் பின்னர் நாம் ஏற்கனவே விவாதித்த டிஸ்டன்ஸ் வெக்டரை பார்த்தால் முழு நெட்வொர்க் பற்றிய தகவல்களை B F க்கு A அவ்வப்போது கூறுகிறது ஆகவே அது கொண்டிருக்கும் தகவல்களை அருகில் உள்ள வைகளுக்கு B F அனுப்ப வேண்டும் இதேபோல் B விஷயத்தில் அவ்வப்போது முழு நெட்வொர்க் க்கைப் பற்றிய அதனுடைய அறிவை A மற்றும் C க்கு அனுப்பும் எனவே அது நெட்வொர்க்கைப் பற்றிய எவ்வளவு தகவல் கொண்டு இருந்தாலும் அதை அதன் அருகில் உள்ளவைகளுடன் பகிர்ந்து கொள்கிறது எனவே அது அதன் அருகில் உள்ளவைகளுடன் கிசுகிசுக்கிறது அது அதைச் செய்து கொண்டே செல்கிறது அதைச் செய்வதற்கு அது சரியானதை இணைக்க முயற்சிக்கிறது மற்றொரு உதாரணத்தைப் பார்த்தால் டிஸ்டன்ஸ் வெக்டர் போன்ற ஒவ்வொரு நொடும் அதன் ரூட்டிங்டேபிள்யை பகிர்ந்து கொள்கின்றன அதாவது அவ்வப்போது மற்றும் ஒரு மாற்றம் இருக்கும்போது நெட்வொர்க்கைப் பற்றிய தகவல்களை அதன் உடனடி அண்டையில் உள்ளவைகளுடன் பகிர்ந்து கொள்கிறது எனவே அது அவ்வப்போது நடக்கும் அதாவது ஒவ்வொன்றும் கால அவகாசம் t மற்றும் ஒரு மாற்றம் இருக்கும்போது அது A B C D மற்றும் அது போன்றவைகளுடன் விஷயத்தை பரிமாறிக்கொள்ளும் ஆகவே A முதல் A வரை செலவு 0 என்ற தகவல் A இடம் உள்ளது A முதல் B வரை 5 A முதல் C வரை 2 ஆகும் A இன் டேபிலில் Aமுதல் டேபிள் A முதல் D வரை 3 மற்றும் A முதல் E வரை 6 இப்போது A முதல் E வரை 6 வழியாக C எனவே அடுத்த நிறுத்தம் C இது காலியாக உள்ளது என்றால் அடுத்த நிறுத்தம் உடனடி அல்லது அதன் உடனடி அண்டையில் உள்ளது ஆகும் இதேபோல் D இன் செலவினதை நீங்கள் கண்டால் A ஐ நேரடியாக A க்கு 3 ஆகக் குறைக்கலாம் ஆனால் B க்கு அது A வழியாக செல்ல வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்ய இது அடுத்த நிறுத்தம் A பின்னர் B ஆகும் ஆனால் இது செலவின் அடிப்படையில் A C B ஆகவும் இருக்கலாம் C ஐப் போலவே இது A வழியாகவும் பின்னர் C வழியாகவும் செல்ல வேண்டும் இதேபோல் E க்கு அது A பின் C பின் மீண்டும் A க்கு செல்ல வேண்டும் எனவே A முதல் Dவரை D முதல் A வரை 3 ஆகும் ஆனால் A முதல் E க்கு செல்வது C வழியாக 6 ஆகும் எனவே ஒட்டுமொத்த செலவு 9 ஆகும் எனவே ஆரம்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஆரம்பத்தில் நீங்கள் A க்கு A ஐப் பார்த்தால் அது 0 A இன் டேபிள் B க்கு 5 ஆகும் ஏனெனில் அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது C க்கு 2 B க்கு 3 மற்றும் E க்கு இன்ஃபினிடி ஆகும் ஏனென்றால் நேரடியாக இணைக்கப்படாத E பற்றிய எந்த தகவலும் இல்லை எனவே ரவுட்டர் t நேரம் 0 க்கு சமம் என்று கூறும்போது அதில் இந்த நிகழ்வுகள் உள்ளன இதேபோல் B க்கு இது போன்றது B என்பது இது போன்றது C க்கு C என்பது இது போன்றது D என்பது A உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே D தன்னை அடைவது 0 என்றும் A ஐ அடைவது 3 என்றும் அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வேறு எந்த நெட்வொர்க்குக்கும் அல்லது வேறு எந்த ரவுட்டர்களுக்கும் செல்வது அது இன்ஃபினிடி இப்போது அது விளம்பரப்படுத்தும்போது நாம் A இன் டேபிளை பார்க்கிறோம் எனவே A இடமிருந்து A கோரிக்கையை பெறுகிறது மேலும் C இடமிருந்து C இடமிருந்து கோரிக்கையை பெறுகிறது C இடமிருந்து A க்குச் செல்வது 2 B 4 C 0 D இன்ஃபினிடி E 4 ஆகும் ஏனெனில் இது ஆரம்பத்தில் D இன்ஃபினிடி பற்றி எந்த தகவலும் இல்லை எனவே C இலிருந்து தகவல்களை A பெறுகிறது அதேபோல் B இலிருந்து தகவல்களையும் அவ்வப்போது சரியான நேரத்தில் பெறுகிறது இப்போது பெறும் போது C என்று ஒன்றை மட்டுமே நாம் கருதுகிறோம் பின்னர் இது அதே வகையான செயல்பாட்டுக்கு வரும் இது B இலிருந்து எதெல்லாம் செல்கிறதோ இப்போது அதைப் பெறும்போது அதை ஒப்பிடுகிறது ஏனெனில் இது C வழியாக சென்றால் A ஐ அடையும் 4 அதாவது A முதல் C வரை 2 C முதல் A வரை 2 4 என்று கூறுவது சரிதானே ஆனால் எங்கிருந்தாலும் A முதல் A போன்ற சிறந்த ஹோஸ்டிங் விஷயம் 0 உள்ளது எனவே இது எந்த ஹாப் இல்லாத A 0 ஆக புதுப்பிக்கிறது B C ஐ அடைவதற்கு 4 என்று ஒரு விஷயம் இருப்பதாகக் கூறுகிறது எனவே அது என்னவென்றால் A முதல் C ஐ அடைய 2 மற்றும் C முதல் B வரை 4 ஆகும் எனவே C வழியாக சென்றால் B ஐ அடைவது 6 ஆகும் B 6 ஐ அடைவதற்கு இது ஒரு சிறந்த நன்மையைக் கொண்டுள்ளது இது 5 ஐ பராமரிக்கிறது இதேபோல் C வழியாக C க்குச் செல்வது 2 ஐக் கொண்டுள்ளது இப்போது இங்கே 2 ஆகவும் அது அதை வைத்திருக்கிறது D ஐப் பொறுத்தவரை C க்கு எந்த தகவலும் இல்லை ஏனெனில் C க்கு எந்த தகவலும் வரவில்லை எனவே ஏற்கனவே C அதை அடைந்ததை அது பராமரிக்கிறது E ஐப் பொறுத்தவரை C இன் வழியாக அது 6 என்று செல்லலாம் அதேசமயம் A இன் ஆரம்ப டேபிள் அது இன்ஃபினிடி என்று கூறுகிறது எனவே இது விஷயமாக புதுப்பிக்கிறது எனவே C அப்படி உள்ளது A இன் ரூட்டிங் டேபிள் C இன் தகவலைப் பெற்ற பிறகு அது இந்த மாதிரி ஆகிறது இப்போது இதேபோல் அது B யிலிருந்தும் தகவல்களைப் பெறும் எனவே அந்த புதுப்பிக்கப்பட்ட டேபிளை B உடன் புதுப்பிக்கப்படுவதற்கு முன் புதுப்பிக்கப்பட்ட பின் ஒப்பிடலாம் ஆயினும்கூட நாம் பார்ப்பது கடைசியாக விஷயங்களுடன் இணைகிறது ஆனால் இது மிகவும் மாறக் கூடியதாக இருந்தால் அல்லது சில பொதுவான சந்தர்ப்பங்களில் நீங்கள் முடிவடையும் சூழ்நிலைகள் இருக்கலாம் நாம் சொல்வது விரும்பத்தகாத நிலையாகும் நீங்கள் அது அங்கு இருக்க விரும்பவில்லை எனவே இந்த விஷயத்தை முதன்முறையாகக் கற்றுக் கொண்டவர்களை அல்லது இதை அதிகம் பழக்கப்படுத்தாதவர்களை நாம் ஊக்குவிப்பது என்னவென்றால் இந்த டேபிளை நீங்களே சரியாகக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் ஆரம்பத்தில் இருந்து B க்கான புதுப்பிக்கப்பட்ட டேபிள் என்னவாக இருக்கும் அல்லது E மற்றும் அது எப்படி செல்கிறது நீங்கள் அதைச் செய்தால் எளிதானது நான் எல்லா குறிப்புகளையும் விஷயங்களுடன் சேர்த்து முயற்சித்தேன் நீங்கள் அந்த புத்தகங்களையும் விஷயங்களின் வகையையும் கலந்தாலோசிக்கலாம் இப்போது சில சிக்கல்கள் இருக்கலாம் ஒன்று இருப்பதைப் பார்ப்போம் அது இரண்டு நொடு உறுதியற்ற பிரச்சினை ஏன் என்ன நடக்கிறது இப்போது இது நெட்வொர்க்கா அல்லது நெட்வொர்கின் பகுதியா என்பதைப் பாருங்கள் இது நமது நெட்வொர்க்கிங் கருத்தாகும் எனவேA ஐ எட்டும் டேபிள் எக்ஸ் 2 ஆக இருந்தது அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது நிலையான எட்டல் X இல் B க்கு B ஐ அடைவது 6 ஆக இருந்தது அது A வழியாகும் இருப்பினும் இது மற்ற விஷயங்கள் உள்ளன எனவே டாட் டாட் டாட் அதாவது அதனிடம் பிற தகவல்கள் உள்ளன நாம் இந்த மூன்று நொடுகளை மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் இப்போது தோல்விக்குப் பிறகு அதாவது A மற்றும் X க்கு இடையில் ஒரு இணைப்பு தோல்வி உள்ளது ஆகவே A வழியாக X ஐ எட்டும் புதுப்பிப்புகள் இன்ஃபினிடி எனவே எந்த தொடர்பும் இல்லை இருப்பினும் இன்னும் ஒரு Bஉள்ளது இன்னும் விஷயத்திலிருந்து புதுப்பிப்பைப் பெறவில்லை எனவே A அந்த நேரத்தில் B இலிருந்து ஒரு புதுப்பிப்பைப் பெற்றால் எனவே அது என்ன செய்கிறது 2 X க்கு நேரடியாக பாதை இல்லை என்றாலும் A இலிருந்து B க்கு ஒரு பாதை இருப்பதாகத் தெரிகிறது எனவே இதை புதுப்பிக்கிறது A முதல் B வரை 4 மற்றும் B இவற்றின் மூலம் கூறுகிறது X ஐ அடைய இதற்கு இன்னும் 6 நுழைவுகள் உள்ளன எனவே அது என்ன செய்கிறது இது X மீது செல்கிறது இது B வழியாக X மற்றும் 4 பிளஸ் 6 10 ஐ அடையலாம் என்று கூறுகிறது மேலும் மூன்று நொடுகளைப் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் ஏன் பெரிய பிரச்சினை என்று நீங்கள் கொஞ்சம் குழப்பமடையக்கூடும் ஆனால் நீங்கள் முழு இன்டர்நெட்ஒர்கிங் நிலைமை அல்லது ஒரு பெரிய நெட்வொர்க்கைப் பார்த்தால் நீங்கள் இந்த பெக்கனிங் அல்லது செய்திகளைப் பெறுவதை பொறுத்து இது நிகழலாம் இப்போது A வழியாக A B புதுப்பித்து அது 10 பிளஸ் 4 14 என்பதைக் கண்டறிந்து தொடர்கிறது எனவே நீண்ட அவை இன்ஃபினிடியில் முடிவதில்லை அதாவது இறுதியாக சென்றடைய முடியாது அது விஷயங்களைத் தொடர்கிறது எனவே இவை இரண்டு நொடு நிலை உறுதியற்ற தன்மையில் செல்கின்றன எனவே இது ஒரு பொதுவான சூழ்நிலை இது இந்த வகையான சூழ்நிலைகளில் எழக்கூடும் மூன்று நொடு உறுதியற்ற தன்மை என்று நாங்கள் சொல்வதில் ஒரு சிக்கலின் விருப்பம் இருக்கலாம் எனவே மூன்று நொடு A B C A என்பது 2 இணைப்புடன் X உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் A B மற்றும் C க்கு வழியை அனுப்பிய பின் நாம் பார்ப்பது ஆனால் C க் கான பாக்கெட் இழக்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு தோல்வி ஏற்படுகிறது A இன்ஃபினிடியை பெறுகிறது மற்றும் A விஷயத்தை புதுப்பிக்கிறது எனவே B யும் இன்ஃபினிடி பெறுகிறது ஆனால் எப்படியோ C க்கான பாக்கெட் இழக்கப்பட்டது உங்களுக்குத் தெரியும் எனவே C அதன் X 5 A ஐ வைத்திருக்கிறது எனவே அடுத்த சுற்றில் C இலிருந்து விளம்பரம் பெறுவதன் அடிப்படையில் மற்றவர் புதுப்பிக்க முயற்சிக்கிறார் B 8 ஆக புதுப்பிக்கப்படுகிறது B இலிருந்து ஒரு புதுப்பிப்பைப் பெறும்போது A க்கு 8 பிளஸ் 4 12 உடன் B வழியாக X க்கு ஒரு பாதை இருப்பதைக் கண்டறிந்து அது இது போலவே அதிகரித்து வருகிறது எனவே இது மூன்று நொடு நிலை உறுதியற்ற தன்மையின் மற்றொரு சிக்கல் எனவே இந்த வகையான லிங்க் ஸ்டேட் வகை காட்சிகளைப் பார்க்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய சிக்கல்கள் உள்ளன மன்னிக்கவும் இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் வகையான காட்சிகளில் எனவே டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் இது அண்டையில் உள்ளவைகளுக்கு கிசுகிசுக்கிறது இப்போது மற்றொரு ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இது எல்லா இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் களிலும் முதலிடம் வகிக்கிறது இது பாதையை வைத்திருக்கும் அல்லது முழு நெட்வொர்க்கின் நிலையை வைத்திருக்கும் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் எனவே அடிப்படை தத்துவம் என்னவெனில் ஒரு லிங்க் ஸ்டேட் என்பது ஒரு ரவுட்டரின் இன்டா்ஃபேஸ் ஆகும் அதாவது ஐபி முகவரி சப்நெட் மாஸ்க் ஆக இருக்கலாம் நெட்வொர்க் வகை மற்றும் பல வகைகளாக இருக்கலாம் மற்றும் இது அருகில் உள்ள ரவுட்டர்களுக்கான இணைப்பாகும் அல்லது வேறு கோணத்தில் நாம் பார்த்தாள் இது ஒரு நெட்வொர்க் வரைபடத்தை ஒரு உணர்வு உடன் வைத்திருக்கிறது என்பதைக் காணலாம் இந்த லிங்க் ஸ்டேட் தொகுப்பு ஒரு லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸை உருவாக்குகிறது நெட்வொர்க் டோபாலஜி தீர்மானிக்க ரூட்டிங் அல்கோரிதம்ஸ் இந்த லிங்க் ஸ்டேட் கொள்கையைப் பயன்படுத்துகின்றன எனவே வேறு கோணத்தில் ஒவ்வொரு ரவுட்டர்களும் முழு நெட்வொர்க் டோபாலஜியை கண்காணிக்கும் எனவே நெட்வொர்க் டோபாலஜியின் அணுகுமுறையை லிங்க் ஸ்டேட் தீர்மானிக்கும் நாம் அதைப் பார்த்தால் ஒவ்வொரு ரவுட்டர்களும் நேரடியாக நெட்வொர்க் உடன் இணைக்கப்பட்ட உள்ள அனைத்து ரூட்டிங் சாதனங்களையும் எளிதாக அடையாளம் காணும் எனவே எதுவாக இருந்தாலும் அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஈஸி ரவுட்டர் நேரடியாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க் இணைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவுகளின் இணைப்புகளை ஒரு லிங்க் ஸ்டேட் பரிமாற்ற விளம்பரங்களின் மூலம் அல்லது எல் ஏ க்களை மற்ற நெட்வொர்க் பரிமாறிக்கொள்வதன் மூலம் விளம்பரப்படுத்துகிறது எனவே இது ஒவ்வொரு ரவுட்டரும் எல் ஏ களுக்கு அறிவுறுத்துகிறது இந்த விளம்பரத்தில் ஒவ்வொரு ரவுட்டரும் தற்போதைய நெட்வொர்க் டோபாலஜி விவரிக்கும் டேட்டா பேஸை உருவாக்குகிறது எனவே இந்த விளம்பரத்தைப் பார்ப்பதன் மூலம் அல்லது இதைப் பெறுவதன் மூலம் அல்லது இந்த விளம்பரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இது நெட்வொர்க் டோபாலஜி உருவாக்குகிறது ஒவ்வொரு ரவுட்டரும் நெட்வொர்க் டோபாலஜி பொதுவாக அல்லது வெறுமனே ஒரே மாதிரியாக தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ரவுட்டரும்ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ரவுட்டரும் ஒவ்வொரு இடத்திற்கும் மிகவும் விரும்பத்தக்க பாதைகளை கணக்கிட டோபாலஜி டேட்டா பேஸில் உள்ள தகவல்களைப் பயன்படுத்துகிறது எனவே வேறு கோணத்தில் இந்த லிங்க் ஸ்டேட் இணைப்புத் தகவல் எதுவாக இருந்தாலும் அதை விளம்பரப்படுத்துகிறது எனவே ஒவ்வொரு ரவுட்டரும் தகவலையும் தருகிறது மற்றும் நெட்வொர்க் டோபாலஜியை அது தனதாக்கிக் கொள்கிறது மேலும் அவர்கள் இந்த டேட்டா பேஸை பயன்படுத்துகிறார்கள் லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ் அல்லது அது அமைந்துள்ள டோபோலஜி அல்லது டெஸ்டினேஷன் நெட்வொர்க்ற்கு உகந்த பாதை அல்லது உகந்த பாதை எது என்பதைக் இறுதியாக கண்டுபிடிக்கும் மேலும் இந்த தகவல் ரூட்டிங் டேபிளை புதுப்பிக்க பயன் படுகிறது இறுதியாக அது ரூட்டிங் டேபிளை புதுப்பிக்கிறது மேலும் அது தொடர்கிறது இது டெஸ்டினேஷன் இதுதான் ரூட் மற்றும் இது இன்டா்ஃபேஸ் இது ரவுட்டரில் பயன்படுத்த வேண்டியவை எனவே இது ரூட்டிங் டேபிள் புதுப்பிப்பாகும் ஏனெனில் பாக்கெட் வரும்போது அது சேமிக்கப்பட்டு ரூட்டிங் டேபிளின் அடிப்படையில் அனுப்பப்படும் எனவே அதே வழியில்அதே வகை நெட்வொர்க்கைப் பார்த்தால் எனவே எனது அண்டையில் உள்ளவைகளை பற்றிய தகவல்களை ஒவ்வொரு ரவுட்டர்க்கும் அனுப்புகிறேன் என்று அது கூறுகிறது எனது அண்டை சேவையைப் பற்றிய தகவல்களை நான் அனுப்புகிறேன் எல்லோரும் தகவல் மற்றும் பிற விஷயங்களை அனுப்புகிறார்கள் மற்றும் ரவுட்டர் இதை உருவாக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நொடுகளையும் அனுப்புகிறது அல்லது அதன் லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸைபுதுப்பித்து நெட்வொர்க் டோபாலஜி உணர்ந்து இந்த டோபாலஜி அடிப்படையில் சிறந்த பாதையைக் கண்டறியும் எனவே இதேபோல் நீங்கள் லிங்க் ஸ்டேட்விஷயங்களைப் பார்க்கிறீர்கள் எனவே தனிப்பட்ட ரவுட்டர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நெட்வொர்க் நிகழ்வுகளைக் கொண்டுள்ளது பின்னர் அவர்கள் இந்த டோபாலஜி அடிப்படையில் ஒரு அழைப்பை எடுக்கிறார்கள் பாக்கெட் போர்வேர்டிங் பயன்படுத்தும் சிறந்த வழியைக் கண்டுபிடித்து இந்த ரூட்டிங் டேபிளை புதுபிக்கிறார்கள் எனவே அந்த இணைப்பு மற்றும் விஷயங்களின் வகை எவ்வாறு உள்ளன என்பதை லிங்க் ஸ்டேட் நாலட்ஐ் இணைக்கிறது இவை தனிப்பட்ட ரவுட்டர்களின் வெவ்வேறு லிங்க் ஸ்டேட் நாலட்ஐ் ஆகும் மேலும் இது ஒருவித ஸ்பாட் அல்கோரிதம்ஸ்யைப் பயன்படுத்தலாம் எக்ஸ்ட்ரா அல்கோரிதம்ஸ் போன்ற பிரபலமான அல்கோரிதம்களை பயன்படுத்தலாம் எனவே இதைப் போலவே இந்த அல்கோரிதம்களை எவ்வாறு இருந்தது என்பதை ஏற்கனவே அறிவோம் இப்போது இந்த அல்கோரிதம்ஸ் வேலை செய்ய மற்றும் அந்த உகந்த பாதை அல்லது குறுகிய பாதையை கண்டுபிடிக்க நெட்வொர்க் முழு நிகழ்வையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் எனவே சொல்லப்பட்ட பாதை உள்ளூர் நொடுக்கு மற்றும் அதை தற்காலிக விஷயங்களுக்கு நகர்த்தவும் மேலும் நம்மிடம் தற்காலிக பட்டியல் காலியாக இருந்தால் நிறுத்தவும் எனவே நீண்ட காலமாக காலியாக இல்லாததால் இது இப்படி மீண்டும் செல்கிறது தற்காலிக பட்டியலில் உள்ள நொடு போன்றது நிரந்தர பட்டியலுக்கு குறுகிய பாதையாக இருக்கும் ஏற்கனவே இல்லாதிருந்தால் கடைசி நகரும் நொடில் ஒவ்வொரு பதப்படுத்தப்படாத நொடுகளையும் தற்காலிக பட்டியலில் சேர்க்கவும் தற்காலிக பட்டியலில் நெயிபோர் தற்காலிக பட்டியல் இருந்தாள் பெரிய ஒட்டுமொத்த செலவு என்று பொருள் புதிய ஒன்றை மாற்றவும் எனவே இதைப் பார்ப்பதற்கான நிலையான வழி இதுதான் மேலும் ஒரு குறுகிய பாதை மரத்தை நாம் கட்டினால் எனவே மரம் இது போலவே இருக்கும் ஆரம்பத்தில் டோபாலஜி என்பது ஆரம்பத்தில் A க்கு செல்லும் பாதை மற்றும் தற்காலிக பட்டியலுக்குச் செல்வது போன்றது நிரந்தரமாக பட்டியலுக்கு A ஐ நகர்த்தவும் மற்றும்C ஐ சேர்க்கவும் பின்னர் C ஐ நிரந்தர பட்டியலுக்கு நகர்த்தினால் அது A இலிருந்து குறைவான பாதை மற்றும் முன்னும் பின்னுமாக இருக்கும் இறுதியாக நாம் 6 வது இடத்தில் முடிவடைகிறோம் நம்முடைய தற்காலிக பட்டியல் காலியாக உள்ளது மற்றும் சொல்வது போல் அது நிறுத்தப்படும் எனவே இது ஒட்டுமொத்த 3 ஐக் கண்டுபிடிக்கும் இது ரூட்டிங்டேபிளை புதுப்பிக்க அல்லது பாக்கெட்கள் அனுப்பும் சேவையை அடுத்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப அல்லது அடுத்த ஹாப் டெஸ்டினேஷனை அடைய பயன்படுத்தலாம் எனவே அவ்வாறு செய்யும்போது A இன் ரூட்டிங் டேபிள் ரூட்டிங் டேபிளை பார்த்தால் எனவே அடையகூடாத நொடு A 0 என்று அழைக்கப்படுகிறது 0 B ஐ 5 C ஐ 2 D 3 மற்றும்E 6 C வழியாக அழைக்கப்படுகிறது எனவே இந்த தகவல்களைப் பயன்படுத்துவதிலிருந்து கட்டமைக்கப்பட்ட டேபிள் இது இது புதுப்பிக்கப்பட்ட டேபிள் பாக்கெட்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தலாம் எனவே இந்த லிங்க் ஸ்டேட்ஸ்யை சுருக்கமாகக் கூற முயற்சித்தால் எனவே அண்டை சுற்றுப்புறத்தைப் பற்றிய அறிவைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்ற ஒவ்வொரு ரவுட்டர் உடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாற்றம் இருக்கும்போது பகிரவும் எனவே ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் யின் பிரபலமான இணைப்பு படிகளில் ஒன்று OSPF ஓபன் ஸார்ட்டெஸ்ட் பாத் ஃபா்ஸ்ட் இது டேபிளை புதுப்பிக்க ஸ்டேட் ப்ரோடோகாலில் உள்ளது இது பிரபலமான ப்ரோடோகால் அல்லது இன்டர் டொமைன் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்ஆகும் இது AS க்குள் உள்ள உள் இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் அல்லது AS உள்ள பகுதிகளுக்கிடையே பயன்படுத்தப்படுகிறது எனவே இது லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்யை பின்பற்றுகிறது எனவே இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விவரமாக பார்த்துள்ளோம் மேலும் உங்கள் டிஸ்டன்ஸ் வெக்டருக்கான பிரபலமான ப்ரோடோகால் RIP மற்றும் அதேசமயம் இது ஒரு லிங்க் ஸ்டேட் ஆக இருந்தால் அது OSPF ஆகும் எனவே இத்துடன் நம்முடைய விரிவுரையை முடிப்போம் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் அடுத்தடுத்த விரிவுரைகளில் இன்டெர் டொமைன் பின்னர் இன்ட்ரா டொமைன் பற்றிய நம்முடைய விவாதத்தைத் தொடர்வோம்